8051 மைக்ரோகண்ட்ரோலர் தொடர்ச்சி அப்சொலியூட் அட்ரஸிங் மோட் அப்சொலியூட் ஜம்ப் அறிவுறுத்தல் ஜம்ப் முகவரி வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரிலேட்டிவ் அட்ரஸிங் கில் உள்ள சிக்கல் என்னவென்றால் இந்த ஜம்ப் முகவரி தற்போதைய இடத்திலிருந்து 256 பைட்டுகளுக்குள் இருக்க வேண்டும் எனவே அது எப்போதும் சாத்தியமில்லை நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நாம் ஒரு சிறிய ரிலேட்டிவ் ஜம்ப் செய்ய முடியும் அங்கிருந்து நாம் ஒரு நீண்ட ஜம்ப் ஐ எடுக்க வேண்டியிருக்கும் எனவே அது அப்சொலியூட் அட்ரஸிங் மூலம் செய்யலாம் அப்சொலியூட் அட்ரஸிங்கின் பயன்பாட்டை நீங்கள் எப்போதும் மறுக்க முடியாது 8051 இல் அப்சொலியூட் ஜம்ப் அறிவுறுத்தலின் போது நமக்கு வெவ்வேறு பதிப்புகள் கிடைத்துள்ளது அதில் ஒன்று AJMP அறிவுறுத்தல் இந்த AJMP ஒரு அப்சொலியூட் ஜம்ப் ஆகும் ஆனால் இங்கே இது 2 கிலோபைட்டாக வரையறுக்கப்பட்டுள்ளது அதாவது தற்போதைய மெமரி பிளாக் 2 கிலோபைட்டால் வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் 2 கிலோபைட்டுக்கு மேல் செல்ல முடியாது எனவே தான் இந்த முகவரி A0 முதல் A7 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது இது A8 முதல் A10 வரையிலும் உள்ளது எனவே மொத்த 11 பிட்கள் ஆஃப்செட் க்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன மற்றும் 11 பிட்களால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மொத்த எண்கள் வரம்பில் 2 கிலோபைட் ஆகக் குறிப்பிடலாம் இதன் விளைவாக இது 2 கிலோபைட்டுக்கு மேல் இருக்க முடியாது AJMP என்னும் அடுத்த அறிவுறுத்தல் நமக்கு உள்ளது இந்த அடுத்த மதிப்பு 07 அடுத்த மதிப்பு இங்கே உள்ளது இந்த அறிவுறுத்தல் 0705 என முடிவடைகிறது எனவே அடுத்த அறிவுறுத்தல் 0706 முகவரியில் உள்ளது இது 0706 AJMP க்காக நம்மிடம் உள்ள குறியீடாகும் உண்மையில் இந்த பிட்கள் கலக்கப்பட்டுள்ளன நீங்கள் மிக எளிதில் வேறுபடுத்த முடியாது நீங்கள் அதை விநியோகிக்க வேண்டும் பின்னரே அது வரும் இது 07 அல்ல நீங்கள் குறியீட்டைப் பார்த்தால் அது இப்படி இருக்கும் எனவே இங்கே இந்த 0706 நேரடியாக வைக்கப்படுகிறது இது இந்த பிட்களிலும் விநியோகிக்கப்படுகிறது உண்மையில் இது இந்த ஜம்ப் அறிவுறுத்தலின் மற்ற பதிப்பு அது ljmp ஆகும் எனவே இது ljmp அறிவுறுத்தல் இது ljmp ஒரு நீள ஜம்ப் உள்ளது இங்கே நமக்கு கட்டுப்பாடு இல்லை sjmp அறிவுறுத்தலில் இந்த ஆஃப்செட் 11 பிட்கள் மட்டுமே A0 முதல் A10 வரை ஆனால் இந்த ljmp அறிவுறுத்தலில் ஆஃப்செட் மொத்தம் 16 பிட்கள் ஆகும் எனவே மொத்த உள்ள 64k முகவரி இடத்திலும் நீங்கள் பரப்பலாம் இதன் வரம்பு மிக அதிகமாக 0000 முதல் FFFFh வரை உள்ளது அடுத்து இங்கே ljmp என்று சொல்லும்போது அதன் மதிப்பு கணக்கிடப்படும் எனவே அடுத்த முகவரி 0707 மற்றும் ஆஃப் குறியீடு 02 ஆகும் பின்னர் முகவரி எதுவாக இருந்தாலும் அது இங்கே வரும் எனவே இந்த வழியில் இந்த நீண்ட முகவரி கணக்கிடப்படும் ஜம்ப் அறிவுறுத்தலில் இந்த 3 வகைகளை நாம் பெற்றுள்ளோம் ரிலேட்டிவ் ஜம்ப் அறிவுறுத்தலில் sjmp என குறிப்பிடுகிறோம் அப்சொலியூட் ஜம்ப் அறிவுறுத்தலில் ajmp என குறிப்பிடுகிறோம் அப்சொலியூட் ஜம்ப் அறிவுறுத்தல் 2 பைட் அறிவுறுத்தல் மற்றும் ரிலேட்டிவ் ஜம்ப் அறிவுறுத்தலும் 2 பைட் அறிவுறுத்தலாகும் ஆனால் இந்த ljmp அறிவுறுத்தல் 3 பைட் அறிவுறுத்தலாகும் இந்த வழியில் ljmp ன் பகுதி தேவை சற்று அதிகமானது மேலும் இந்த மைக்ரோகண்ட்ரோலர் பயன்படுத்தப்படும்போது இந்த நினைவக இடம் பற்றாக்குறை என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே குறியீடு பகுதியில் முடிந்தவரை நினைவகத்தை சேமிக்க விரும்புகிறோம் இது முற்றிலும் தேவையில்லை என்றால் நாம் ljmp ஐப் பயன்படுத்தக்கூடாது எனவே நாம் ajmp அறிவுறுத்தலைக்கு கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அதற்கு ஒரு பைட் குறைவாக தேவைப்படும் இல்லையெனில் எந்த வித்தியாசமும் இல்லை நம்மிடம் உள்ள அடுத்த முக்கியமான கருத்து ஸ்டாக் எனவே நாம் பார்த்தபடி ஸ்டாக் நினைவகத்தின் ஒரு பகுதியாக உள்ளது இது ஸ்டாக் சுட்டிக்காட்டி ஸ்டாக் கின் மேற்புறத்தைச் சுட்டிக்காட்டுகிறது எனவே நம்மிடம் 2 செயல்பாடுகளான புஷ் மற்றும் பாப் இருக்கிறது ஆனால் புஷ் செயல்பாடு ஸ்டாக் சுட்டிக்காட்டி ஸ்டேக்கில் வைக்க விரும்பிய மதிப்பை சுட்டிக்காட்டிய இடத்திற்கு அடுத்ததாக தள்ளும் மேலும் பாப் ஸ்டாக் கின் மேலிருந்து மதிப்பை எடுத்து நாம் விரும்பும் இடத்திற்கு அனுப்பும் ஸ்டேக் சார்ந்த தரவு பரிமாற்றத்திற்கு ஒரு ஆபரேண்ட் ஐ குறிப்பிடலாம் நாம் புஷ் அல்லது பாப் செய்ய முயற்சிக்கும் மதிப்பை மட்டுமே சொல்ல வேண்டும் ஸ்டேக் சுட்டிக்காட்டி மற்ற ஆப்பிரெண்ட் ஏனெனில் நினைவக அணுகல் ஸ்டாக் சுட்டிக்காட்டி அடிப்படையில் மட்டுமே இருக்கும் எனவே டிரெக்ட் முகவரியில் மட்டுமே இதைப் பயன்படுத்தலாம் ஒரு ஸ்டேக் செயல்பாட்டைச் செய்வதற்கு முன் மிக முக்கியமான விஷயம் ஸ்டாக் சுட்டிக்காட்டி துவக்குவது நாம் ஸ்டாக் சுட்டிக்காட்டி ஐச் சரியாக துவக்கவில்லை என்றால் இந்த ஸ்டாக் சுட்டிக்காட்டி சில குப்பை இருப்பிடத்தை சுட்டிக்காட்டி இருக்கும் பின்னர் இந்த புஷ் பாப் தன்னிச்சையாக சில நினைவக இடத்தை மாற்றும் எனவே என்ன செய்யப்படுகிறது எந்தவொரு புஷ் ஸ்வாப் செயல்ப்பாட்டை செய்வதற்கு முன் இந்த ஸ்டாக் சுட்டிக்காட்டி ஐ அமைக்க வேண்டும் அது நிரலின் தொடக்கத்திலும் பின்னர் எப்போது வேண்டுமானாலும் செய்யப்படலாம் இது மற்றதைப் போலவே புஷ் பாப் செயல்பாட்டை இயக்குகிறது நிரலை சரியாக அமைத்துள்ளதால் முக்கியமான நிரல் மற்றும் தரவு பாகங்கள் எதையும் சிதைக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது MOV SP 0x40hex 40 ஹெக்ஸின் மதிப்பு ஸ்டாக் சுட்டிக்காட்டிக்குள் வைக்கப்படும் ஸ்டாக் சுட்டிக்காட்டி அதில் துவக்கப்படுகிறது பின்பு push 0x55 என்ன நடக்கிறது என்றால் முதலில் இந்த ஸ்டேக் சுட்டிக்காட்டி புதுப்பிக்கப்படும் ஸ்டாக் சுட்டிக்காட்டி 1 ஆல் அதிகரிக்கப்படுகிறது பின்னர் நினைவக இருப்பிட ஸ்டாக் சுட்டிக்காட்டி 55 x மதிப்பைப் பெறுகிறது உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் ஸ்டாக் சுட்டிக்காட்டி 40 ஆக உள்ளது நினைவக இருப்பிடம் 41 நினைவக இருப்பிடம் 55 த்தின் உள்ளடக்கத்தைப் பெறும் 2 நினைவக இடங்களுக்கு இடையில் தரவை மாற்றுவதற்கான ஒரு வழி இது என்பதை நீங்கள் மீண்டும் காண்கிறீர்கள் நினைவக இருப்பிடம் 55 இலிருந்து தரவை நினைவக இருப்பிடம் 41 ற்கு மாற்ற நம்மிடம் உள்ள மற்ற வழி பாப் அறிவுறுத்தல் நீங்கள் மீண்டும் சில முகவரியைக் குறிப்பிடலாம் அல்லது இந்த சிறப்பு பதிவேடுகளைக் குறிப்பிடலாம் b நினைவக இருப்பிடம் 55 ன் மதிப்பைப் பெறுகிறது ஆகவே push அல்லது pop க்கு RAM அல்லது SFR பதிவேடுகளை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் push அல்லது pop குவிகளை பெற முடியும் அதற்கு acc ஐப் பயன்படுத்த வேண்டும் A ஐ அல்ல A ஐப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் A ஒரு பதிவேடாக கருதப்படுகிறது ஆனால் acc ஒரு சிறப்பு செயல்பாடு பதிவேடாக கருதப்படுகிறது அதனால்தான் நாம் A ஐப் பயன்படுத்த முடியாது நாம் அறிவுறுத்தலில் acc ஐப் பயன்படுத்த வேண்டும் எனவே அந்த பதிவேடுகளுக்கான நினைவக முகவரிகளை நீங்கள் நேரடியாக குறிப்பிடலாம் புஷ் A என்பது தவறானது புஷ் r0 தவறானது புஷ் r1 தவறானது எனவே இது போன்ற பதிவேடுகளை குறிப்பிட கூடாது புஷ் அக்யூமுலேட்டர் புஷ் acc புஷ் பி டபிள்யூ புஷ் b புஷ் 13 எக்ஸ் புஷ் 0 போன்றவற்றை எழுதலாம் நீங்கள் சிறப்பு அடிப்படையில் கூட எழுதலாம் அதாவது புஷ் 0 இ 0 ஹெக்ஸ் போன்றது இந்த பாப் 0 f 0 ஹெக்ஸ் என்பது புஷ் acc போன்றது இந்த வகையில் புஷ் பாப் வழிமுறைகள் இருக்கும் இந்த அசெம்பிளி அசெம்பிளர்ஸ் இது போன்ற விஷயங்களை ஏற்காது ஆனால் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் எனவே அது ஒருவித வசதிகளைச் சொல்ல முடியும் பரிமாற்றம் எனப்படும் மற்றொரு வகை தரவு பரிமாற்ற வழிமுறை உள்ளது இது 2 பைட்டுகளின் மதிப்புகளை பரிமாறிக்கொள்கிறது XCH a 30 ஹெக்ஸ் A இன் உள்ளடக்கம் நினைவக இருப்பிடம் 30 உடன் பரிமாறப்படும் இந்த அறிவுறுத்தல் அனைத்திலும் A பகுதி ஃப்க்ஸ் செய்யப்படுகிறது XCH A இந்த பகுதி ஃப்க்ஸ் செய்யப்பட்டது எனவே இரண்டாவது விஷயத்தை மட்டுமே குறிப்பிட முடியும் நீங்கள் XCH A R0 என சொல்லலாம் A என்பது நினைவக இருப்பிடம் r0 உடன் பரிமாறிக்கொள்ளும் 82 r0 உடன் பரிமாறிக்கொள்ளப்படும் மற்றும் ஒரு சிறப்பு பதிப்பு XCHD உள்ளது இது பரிமாற்ற இலக்கமாகும் எனவே 4 பிட்கள் மட்டுமே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன இந்த லோயர் ஆர்டர் 4 பிட்கள் பரிமாறப்படும் a மற்றும் r0 க்கு இடையில் இருப்பது போல இந்த லோயர் ஆர்டர் 3 4 பிட்கள் பரிமாற்றம் செய்யப்படும் இது குறிப்பாக இயக்க முறைமை வடிவமைப்பு போன்ற பல சந்தர்ப்பங்களில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வகை பரிமாற்ற வழிமுறைகள் குறிப்பாக செமாஃபோர் வகை ஒத்திசைவு போன்று இருக்கும் பின்னர் இந்த வகை தரவு பரிமாற்றம் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பிட் சார்ந்த தரவு பரிமாற்றத்தைப் பார்ப்போம் 8051 மைக்ரோகண்ட்ரோலருக்கு இது மிகவும் சக்திவாய்ந்த அம்சமாகும் மேலும் பெரும்பாலான மைக்ரோகண்ட்ரோலர்கள் இந்த பிட் முகவரியினைப் பெற்றிருப்பதைக் காணலாம் இது சக்திவாய்ந்ததாக ஆக்குகிறது ஏனென்றால் பல முறை நாம் வெவ்வேறு பாணியில் வெவ்வேறு பிட்களை அமைக்க வேண்டும் எனவே அதற்கேற்ப முகமூடி வடிவத்தை உருவாக்கி பிட்களை அந்த வழியில் அமைக்க வேண்டும் இதற்கு ஒரு பெரிய அளவு குறியீடு தேவைப்படுகிறது சரியான வடிவத்திற்கு வர இடது ஷிப்ட் அல்லது வலது ஷிப்ட் செய்ய வேண்டும் இது போன்றவற்றைத் தவிர்க்கலாம் மற்றும் மதிப்புகளை வைக்க தனிப்பட்ட பிட்களை நேரடியாக அணுகலாம் எனவே இந்த பிட் சார்ந்த தரவு பரிமாற்றம் தனிப்பட்ட பிட்களுக்கு இடையில் இடமாற்றம் செய்கிறது இது கேரி கொடி அதாவது c ஒற்றை பிட்டாக பயன்படுத்தப்படுகிறது இது ஒற்றை பிட் அக்குமுலேட்டராகவும் இந்த RAM பிட் 2 0 முதல் 2 எஃப் ஆகவும் பயன்படுத்தப்படலாம் எனவே அவை அனைத்தும் பிட் முகவரிக்குரியவை MOV C P0 0 இருக்கிறது இந்த போர்ட் 0 பிட் எண் 0 கேரி கொடிக்கு வரும் பின்னர் இந்த 67 ஹெக்ஸ் இதைப் போன்றது இதை கேரி கொடிக்கு நகர்த்தலாம் எனவே இதை நாம் 2Ch 7 போல வைத்திருக்க முடியும் இது பிட் 67 ஹெக்ஸ் போன்றது அவை அனைத்தும் ஒன்றே எனவே பிட் எண் 67 x மற்றும் இந்த 2Cx 7 அவை ஒன்றே அவை கேரி கொடிக்கு வரும் தரவு பரிமாற்றத்திற்கு இந்த பிட் சார்ந்த வழிமுறைகளைப் பயன்படுத்தலாம் சிறப்பு செயல்பாடு பதிவேடுகள் பிட் முகவரிக்குரியது இந்த P0 Tcon போன்றவற்றின் வடிவத்தை நீங்கள் கவனித்தால் அவை பிட் முகவரிக்குரியவை மற்றவைகள் அல்ல மேலும் 0 அல்லது 8 உடன் முடிவடையும் முகவரிகள் அனைத்தும் பிட் முகவரிக்குரியவை தான் அதாவது 80 88 90 98 போன்ற பிட் முகவரிகள் மற்றும் அனைத்து 4 இணையான IO போர்ட்களும் பிட் முகவரிக்குரியவைகள் எனவே P0 P1 P2 P3 போன்றவைகள் பிட் முகவரிக்குரியவை 8 அல்லது 0 உடன் முடிவடையும் அதாவது 8 ஆல் வகுக்கப்படும் இந்த பதிவேடுகள் அனைத்தும் பிட் முகவரிக்குரியவைதான் அடுத்து தரவு செயலாக்க வழிமுறைகளைப் பார்ப்போம் பல தரவு செயலாக்க வழிமுறைகள் உள்ளன 8051 இல் சேர்த்தல் கழித்தல் அதிகரிப்பு குறைவு பெருக்கல் வகுத்தல் தசம சரிசெய்தல் போன்றவைகள் போல Add A பைட் போன்ற போதுமான வழிமுறைகள் உள்ளன இது முடிவை A பதிவேட்டில் வைக்கும் ADD C பைட் இருக்கிறது ADDC A பைட் இது கேரியுடன் சேர்க்கும் இது பிளஸ் பைட் பிளஸ் கேரி ஐ A பதிவேட்டில் வைக்கும் பின்னர் SUBB கடன் உடன் கழிக்கவும் எனவே இந்த வழியில் இதுபோன்ற பல வழிமுறைகளை நாம் பெறலாம் அவற்றில் add abyte போன்ற சிலவற்றை காண்பீர்கள் A க்கு A பிளஸ் பைட் கிடைக்கிறது மற்றும் ADC A பைட் A க்கு A பிளஸ் பைட் பிளஸ் C கிடைக்கிறது இந்த அறிவுறுத்தல்கள் பி டபிள்யூ வின் 3 பிட்களை பாதிக்கும் இது கேரி பிட் CY துணை கேரி பிட் மற்றும் ஓவர் ஃப்லோ பிட் ஆகியவற்றையும் பாதிக்கும் சேர்க்கையின் விளைவு FF ஐ விட அதிகமாக இருந்தால் C ஒன்றுக்கு சமமாக இருக்கும் இதேபோல் பிட் 3 லிருந்து பிட் 4 க்கு ஒரு கேரி இருந்தால் துணை கேரி 1 ஆக இருக்கும் நிப்பலுக்குப் பிறகு ஒரு கேரி இருந்தால் இந்த பிட் ஒன்று என்று அமைக்கப்படும் பிட் 6 இலிருந்து அல்லாமல் பிட் 7 இலிருந்து ஓவர் ஃப்லோ கேரி இருந்தால் இந்த ஓவர் ஃப்லோ அமைக்கப்படும் டபிள்யூ பதிவேட்டை பாதிக்கும் அறிவுறுத்தல்கள் add சி கேரி ஓவர் ஃப்லோ மற்றும் துணை கேரி ஆகும் இப்போது நமக்கு கிடைத்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பெருக்கல் அறிவுறுத்தலாகும் இது கேரியை 0 ஆக அமைக்கும் மற்றும் ஓவர் ஃப்லோ பாதிக்கப்படுகிறது ஆனால் மற்றவைகள் அல்ல இதேபோல் வகுத்தல் கேரி கொடியை 0 ஆக அமைக்கும் மேலும் ஓவர் ஃப்லோ பாதிக்கும் அக்குமுலேட்டர்களை அல்ல பின்னர் SETB கேரி பெயருக்கேற்ப கேரி ஐ ஒரு பிட் என்று அமைக்கும் எனவே இந்த கேரி இதேபோன்ற தெளிவான கேரிக்கு அமைக்கப்பட்டிருப்பது கேரி பிட் 0 பூர்த்தி கேரியை உருவாக்கும் எனவே கேரி பிட்டின் தற்போதைய மதிப்பு எதுவாக இருந்தாலும் எனவே அது பூர்த்தி செய்யப்படும் பின்னர் எங்களுக்கு தருக்க சி பிட் கிடைத்துள்ளது கேரியுடன் இந்த பிட் முடிவடையும் இந்த பிட் 0 ஆக இருந்தால் கேரி க்ளியர் என்பதாகும் இந்த பிட் ஒன்று என்றால் முந்தையது தொடரும் எனவே நீங்கள் சில பிட் எண்ணைக் குறிப்பிடலாம் அதில் கேரி முடிவடையும் பின்னர் move C நமக்கு கிடைத்துள்ளது இந்த வழிமுறைகளைப் பார்ப்போம் இப்போது MOV A 3Fh மற்றும் ADD A D3h போன்ற இந்த கூடுதல் உதாரணத்தைப் பார்ப்போம் இதன் மதிப்பு என்னவாக இருக்கும் இந்த சேர்த்தலை நாம் செய்தால் இது இப்படி இருக்கும் இப்போது பாதிக்கப்படுவது கேரி ஒன்றுக்கும் மற்றும் OV 0 க்கு சமமாக இருக்கும் பின்னர் 2 இன் காம்ப்ளிமெண்ட் குறியீடு இந்த எண் 7எஃப் மற்றும் இது 80 என்பதால் இவற்றைப் பெற்றுள்ளோம் 80 128 மற்றும் இந்த எண் 7f என்பது 127 ஆகும் நீங்கள் இதனை சேர்த்தல் செய்தால் அதன் விடை மைனஸ் 1 ஆக இருக்க வேண்டும் பைனரி குறியீட்டில் நாம் 11 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்த்தல்களைச் செய்தால் இந்த துணை FF சமமானது ஆகும் இது மைனஸ் 1 ஆகும் அதேபோல் இது 127 ஆக இருந்தால் இது எண் 127 எனில் இது 115 ஆகும் நீங்கள் அதைச் சேர்த்தால் ஒரு ஓவர் ஃப்லோ இருக்கும் ஏனெனில் 242 என்னும் இந்த மதிப்பை 8 பிட் இரட்டையர் காம்ப்ளிமெண்ட் வடிவத்தில் குறிப்பிட முடியாது எனவே ஒரு ஓவர் ஃப்லோ இருக்கும் அதேபோல் 113 ஐ எதிர்மறையாகக் கூறலாம் ஆகவே இது எதிர்மறை 45 இப்படி குறியிடப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு ஓவர் ஃப்லோ இருக்கும் ஏனென்றால் அங்கு எண்ணைக் குறிக்க முடியாது ஆனால் அதைச் செய்தால் இது நேர்மறையானது மற்றும் இது எதிர்மறையானது எனவே சேர்த்தல் செய்தபின் ஓவர் ஃப்லோ இருக்காது எனவே அந்த வகையில் கேரி துணை கேரி மற்றும் ஓவர் ஃப்லோ கொடிகளை பாதிக்கும் வெவ்வேறு கூட்டலுக்கான முடிவுகளை நாம் பெறலாம் இப்போது நாம் இந்த Z X Y ஐச் செய்யும் ஒரு நிரலை எழுதுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இது 78 ஹெக்ஸ் மற்றும் 79 ஹெக்ஸ் இருப்பிடங்களின் உள்ளடக்கங்களைச் சேர்த்து அவற்றை பதிவேட்டில் நினைவக இருப்பிடம் 7A இல் வைக்கும் நாம் என்ன செய்வது எனவே எக்ஸ் Y மற்றும் Z ஆகிய 3 மாறிலிகளை வரையறுக்கிறோம் மேலும் இது சமம் என்று நான் கூறினேன் இது ஒரு அசெம்பிளர் உத்தரவு இது அசெம்பிளரிடம் எனது நிரலில் நான் எக்ஸ் எழுதும் இடமெல்லாம் அதை 78 என்று மாற்ற வேண்டும் என்று சொல்கிறது அது ஒரு நிலையான எண் எனவே இந்த வழி இதுதான் 00 ஹெக்ஸ் என்னும் இடத்தில் அசெம்பிளி தொடங்கும் நிரல் ஏற்றப்படும் போது முதல் அறிவுறுத்தல் LJMP பிரதான இடம் 00 ஹெக்ஸ் இடத்தில் இருக்கும் நீங்கள் நினைவக வரைபடத்தைப் பார்த்தால் இது 0000 என்னும் இடத்தில் இதுபோன்று இருக்கும் இது வழிமுறை LJMP ஐ பிரதானமாக வைக்கும் இதற்கு முன்னர் இந்த org 100 ஐப் பெற்றுள்ளோம் 0100 இலிருந்து எனது உண்மையான நிரல் தொடங்குகிறது எனவே இந்த move X மற்றும் இந்த குறியீடுகள் அனைத்தும் இந்த கட்டத்தில் இருந்து தொடங்குகின்றன எனவே நாம் நிரலைத் தொடங்கும்போது அது 0100 என்னும் இடத்திற்கு செல்ல வேண்டும் அசெம்பிளர் அதனுடைய குறியீட்டை உருவாக்கும் போது 0000 என்னும் இடத்தில் இருந்து தொடங்கும் அறிவுறுத்தல் LJMP 1000 மற்றும் 0100 நிரலுக்கான குறியீட்டை வைக்கும் இது உண்மையில் நிரல் பிசி ஐ செயல்படுத்தும் போது இருக்கும் செயலியை மீட்டமைக்கும் போது பிசி 0000 ஆக இருக்கும் எனவே இது இந்த அறிவுறுத்தலுக்கு வரும் மேலும் இது செயல்படுத்தப்பட்ட எல்ஜேஎம்பி 0100 ஐ உருவாக்கும் இதன் விளைவாக இந்த கட்டத்தில் இருந்து இயக்கத் தொடங்கும் நாம் இங்கே என்ன செய்கிறோம் முதலில் நாம் எக்ஸ் ன் உள்ளடக்கத்தை நகர்த்துகிறோம் mov a78 ஹெக்ஸ் நினைவக இருப்பிடம் 78 இன் உள்ளடக்கம் A ஐ வந்தடையும் பின்னர் add AY நினைவக இருப்பிடம் 79 இன் உள்ளடக்கம் A இல் சேர்க்கப்படும் பின்னர் move ZA அக்குமுலேட்டரின் உள்ளடக்கம் நினைவக இருப்பிடம் 7a ஹெக்ஸில் சேமிக்கப்படும் எனவே இந்த வழியில் இந்த நிரல் செயல்படுத்தப்படும் மற்றும் கூட்டலும் செய்யப்படும் அடுத்து சற்று சிக்கலான பதிப்பைப் பார்ப்போம் அதில் XYZ இந்த எண்கள் 16 பிட் எண்கள் 8 பிட் எண்ணாக இருப்பதற்கு பதிலாக அவை 16 பிட் எண்கள் ஆனால் 8051 ல் 8 பிட் சேர்த்தலை மட்டுமே செய்யும் எனவே 1 கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்லும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அந்த கேரி இருக்கும் நாம் என்ன செய்வது தனி இடமான 78 ல் எக்ஸ் எண் 16 பிட் உள்ளது 78 ஹெக்ஸ் இடத்தில் நமக்கு எக்ஸ் எண் கிடைத்துள்ளது எனவே 78 மற்றும் 79 போன்ற இடத்தில் எக்ஸ் மதிப்பைக் கொண்டிருக்கும் பின்னர் 7ஏ மற்றும் 7பி அவை Y இன் மதிப்பைக் கொண்டிருக்கும் 7 சி மற்றும் 7 டி அவை மாறிகள் Z என்னும் மாறிகளுடன் ஒத்திருக்கும் எனவே இந்த X Y மற்றும் Z அவர்களின் முகவரிகளை 78 77 87a மற்றும் 7CX என வரையறுக்கிறோம் இப்போது நாம் எழுதும் நிரல் இது போன்றது எக்ஸ் உள்ளடக்கத்தை A பதிவேட்டில் பெறுகிறோம் முதலில் நினைவக இடம் 78 ன் உள்ளடக்கம் A பதிவேட்டில் வருகிறது இது இருப்பிடம் 78 மற்றும் இது இடம் 79 என்றால் இப்போது இன்டெல் விதிமுறைகளைப் பின்பற்றுவதால் உயர் வரிசை பைட் உயர் வரிசை முகவரியில் இருக்கும் இங்கே நான் எக்ஸ் ன் கீழ் பகுதியைப் பெற்றுள்ளேன் அடுத்த இடத்தில் நான் அதன் உயர் பகுதியைப் பெறுவேன் எனவே முதலில் கீழ் பைட்டுகள் சேர்க்கப்பட வேண்டும் நினைவக இருப்பிடம் 78 இன் உள்ளடக்கம் A க்கு வரும் பின்னர் add AY இது நினைவக இருப்பிடம் 7A இன் உள்ளடக்கத்தை அக்குமுலேட்டருடன் சேர்க்கும் விடை எதுவாக இருந்தாலும் நாம் 7சி ஹெக்ஸில் சேமித்து வைத்திருக்கிறோம் பின்னர் நினைவக இருப்பிடம் எக்ஸ் பிளஸ் 1 அதாவது எக்ஸ் 78 எனில் 78 பிளஸ் 1 79 ஆகும் நினைவக இருப்பிடம் 79 இன் உள்ளடக்கம் A க்கு வரும் பின்னர் நினைவக இருப்பிடம் Y1 அதாவது 7 பி ன் உள்ளடக்கத்துடன் சேர்ப்போம் மற்றும் இங்கே நாம் ADC ஐப் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் முன்பு சில கேரி உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த கேரி இப்போது சேர்க்கப்பட வேண்டும் நமக்கு 16 பிட் எண்கள் கிடைத்துள்ளன எனவே இரண்டு 16 பிட் எண்களின் இந்த லோயர் ஆர்டர் பைட்களை இப்போது சேர்த்துள்ளோம் இங்கிருந்து ஒரு கேரி உருவாக்கப்படலாம் எனவே அந்த கேரியை அடுத்த கட்டத்தில் சேர்க்க வேண்டும் அதனால்தான் இந்த adc பயன்படுத்தப்படுகிறது இது adc அறிவுறுத்தல் இது A மற்றும் ஒய் பிளஸ் 1 ஐ சேர்க்கும் மேலும் கேரியும் சேர்க்கப்படும் இதன் விடை மெமரி இருப்பிடம் Z பிளஸ் 1 இல் சேமிக்கப்படும் இது 7டி என்னும் இடம் அதாவது உயர் வரிசை பைட் ஆகும் எனவே இது உயர் வரிசை முகவரிக்குச் செல்லும் அடுத்து நாம் கழித்தல் வழிமுறை SUBB கடன் மூலம் கழிப்பதைக் காணலாம் இது SUBB A 0x4F அது என்ன செய்யும் அக்குமுலேட்டர் மைனஸ் 4 எஃப் மைனஸ் சி பெறும் ஆனால் நமக்கு sub போன்ற எந்த அறிவுறுத்தலும் இல்லை இந்த பி இல்லாத எந்த அறிவுறுத்தலும் இல்லை நமக்கு add மற்றும் adc போன்றவைகள் இருந்தாலும் இது போல் வேறு எதுவும் இல்லை நீங்கள் கழிக்கும் வழிமுறைகளை செய்யும் போதெல்லாம் முதலில் கேரியை அழிக்க கவனமாக இருக்க வேண்டும் எனவே ஏதேனும் கழித்தல் செயல்பாட்டைச் செய்வதற்கு முன்பு நாம் முதலில் கேரியை அழிக்க வேண்டும் பின்னர் நாம் SUBB A எதை கழிக்க வேண்டுமோ அது இருக்க வேண்டும் சி ஏ போன்ற அதிகரிப்பு மற்றும் குறைப்பு வழிமுறைகளைப் பெற்றுள்ளோம் இது அதிகரிக்கிறது ஒரு பின்னர் ஐஎன்சி பைட் பைட்டை அதிகரிக்கிறது ஐஎன்சி டிபிடிஆர் இது தரவு சுட்டிக்காட்டினை அதிகரிக்கிறது அதேபோல் உங்களுக்கு குறைவு வகை அறிவுறுத்தலும் கிடைத்துள்ளது எனவே அதிகரிப்பு மற்றும் குறைப்பு வழிமுறைகள் கேரி கொடியை பாதிக்காது 8085 ல் கேரி கொடியை பாதிக்கும் 8085 னுடன் ஒப்பிடும்போது இது ஒரு வித்தியாசம் ஆனால் இவை 0 கொடியை பாதிக்கும் கேரி கொடியை பாதிக்காது நம்மிடம் உள்ள மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் தரவு சுட்டிக்காட்டி ஐ அதிகரிக்க மட்டுமே முடியும் தரவு சுட்டிக்காட்டி ஐ குறைக்க முடியாது உங்களிடம் ஒரு அரே மற்றும் வெளிப்புற சேமிப்பிடம் இருந்தால் அடுத்தடுத்த இடங்களை அணுகுவதற்காக டிபிடிஆர் சுட்டிக்காட்டி இருக்கிறது நீங்கள் டிபிடிஆரை அதிகரிக்கலாம் ஆனால் நீங்கள் மேல்நோக்கி செல்ல விரும்பினால் அது சாத்தியமில்லை நீங்கள் டிபிடிஆர் மதிப்பைக் குறைக்க முடியாது எனவே அந்த நோக்கத்திற்காக நீங்கள் டிபிஎல் பதிவைப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் டிபிஎல்லை அதிகரிக்கலாம் குறைக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஜோடியைப் பயன்படுத்தும் போதெல்லாம் இதை செய்ய முடியாது எனவே நீங்கள் டிபிடிஆரில் எழுத வேண்டியது எப்போதும் அதிகரிப்பு மட்டுமே அடுத்து 16 பிட் வார்த்தையை அதிகரிப்பதற்கான எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் 16 பிட் சொல் r3 r2 ஜோடியில் சேமிக்கப்பட்டுள்ளது என்று கருதினால் r 3 க்கு உயர் ஆர்டர் பைட் r2 க்கு லோயர் ஆர்டர் பைட் கிடைத்துள்ளது முதலில் r 2 இன் உள்ளடக்கத்தை A பதிவேட்டில் add A 1 மூலம் பெறுகிறோம் நாம் அதிகரிப்பு வழிமுறைகளைப் பயன்படுத்தினால் கேரி கொடி பாதிக்கப்படாது ஆனால் இது 16 பிட் கூடுதலாக இருப்பதால் நாம் அதை விரும்புகிறோம் கேரி உருவாக்கப்பட வேண்டும் எப்போது இந்த சேர்த்தல் செய்ய வேண்டும் கேரியில் நீங்கள் சேர்க்கும்போது இதனால் இந்த கேரியை அடுத்த கட்டத்திற்கு பரப்பலாம் அதனால்தான் இதைச் செய்வதற்குப் பதிலாக நாம் சேர்ப்பதைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் அதன் முடிவை நாம் r 2 பதிவேட்டில் சேமிக்கிறோம் மற்றும் r 2 பதிவு மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது இது சில கேரியை உருவாக்கக்கூடும் எனவே r 3 மதிப்பு a பதிவேட்டில் நகர்த்தப்படும் பின்னர் addc a 0 இது ஏற்கனவே r 3 ஐக் கொண்டிருக்கும் மேலும் சில கேரி உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த கேரியும் சேர்க்கப்படும் r2 ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ளது இந்த r2 ஐ மீண்டும் சேர்க்கவில்லை என்றால் இது 0 ஆகும் இந்த வழியில் a மதிப்பு இறுதியில் r3 க்கு நகர்த்தப்படும் இந்த r 2 r 3 ஜோடி அதிகரிக்கப்பட்டு r2 ஐ 1 ஆல் அதிகரிக்கிறோம் ஒரு கேரி உருவாக்கப்பட்டால் r 3 இன் உள்ளடக்கத்துடன் அந்த கேரி சேர்க்கப்படுகிறது இது போல் தான் இந்த நிரல் இயங்குகிறது நீங்கள் 16 பிட் ஆபரேஷன் செய்கிறீர்கள் என்றால் அதிகரிப்பு குறைப்பு வழிமுறையைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக இந்தச் சேர்க்கை அல்லது கழித்தல் வழிமுறையைப் பயன்படுத்த வேண்டும்